வணக்கம் மாணவர்களே டிசாஸ்டர் ரெகவரி அண்ட் பில்ட் பேக் பெட்டர் வகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன் எனது பெயர் ராம் சதீஷ் நான் ஐஐடி ரூர்கேயில் கட்டிடக்கலை மற்றும் திட்டமிடல் துறை உதவி பேராசிரியராக உள்ளேன் இன்று நாம் DRR டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்சன் வழிகாட்டுதல் பற்றி விவாதிப்போம் இன்றைய வகுப்பில் பல்வேறு விதமான கையேடுகளை அல்லது வழிகாட்டுதல்களை பற்றிய தொகுப்பினை நான் இங்கே காண்பிக்க முயற்சிக்கிறேன் அது சாதாரணமாக பின்பற்றக்கூடிய விதியாகும் செய்ய வேண்டியவை செய்யக் கூடாதவை இவற்றையும் சில வழிகாட்டல்களையும் என்ன வழிகாட்டல்கள் யார் பின்பற்ற வேண்டும் எந்த சூழலில் அதை பின்பற்ற வேண்டும் யாருக்காக சொல்லப்பட்டது என்பதை தெரிந்துகொள்ளலாம் இது வசிப்பிடத்திற்கான நடைமுறைகளை வகுத்துக் கொடுக்கும் கட்டிட வடிவமைப்பாளர்களாகவோ கட்டிடக்கலை பொறியாளர்களாகவோ இருக்கலாம் அடிப்படையில் கட்டிட தொழிலில் குறிப்பாக மனிதாபிமான சூழலில் இருப்பிட மீட்பு நடவடிக்கையில் ஈடுபடும் குழுவில் உள்ளவர்கள் இதை பின்பற்ற வேண்டும் இரண்டாவது அம்சம் என்னவென்றால் பின்பற்ற வேண்டிய பின்பற்றக்கூடாத விதிகளையும் எது சிறந்தது என்பதையும் தெரிந்து கொள்ளமுடியும் இது பொதுவான விதி முறையாகும் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கான விதி முறையல்ல ஆனால் இது சில வழிகாட்டுதல்களை இந்த மக்களுக்கு கொடுக்கும் அது மலை சார்ந்த பகுதிகளாகவோ வெள்ள அபாயம் இருக்கும் பகுதிகளாகவோ நிலநடுக்கம் ஏற்படும் பகுதியாகவோ இருக்கலாம் சில நேரங்களில் சில வழிகாட்டுதல்கள் குறிப்பிட்ட ஒரு பேரிடருக்கானதாக இருக்கும் எனவே இந்த குறிப்பிட்ட கையேடுகளை முன்பு பார்த்தோம் ஆனால் காலப்போக்கில் இந்த காட்சி முன்னேறிவிட்டது ஏனெனில் இது சாதாரண மனிதர்களை பெரும்பாலும் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் உள்ள மனிதர்களை குறிப்பாக கிராமப்புறங்களில் தொழில்நுட்ப மனிதவளம் இல்லாத இடங்களை சென்றடைய வேண்டும் எனவே இந்த வகை வழிகாட்டுதல்கள் மற்றும் கையேடுகள் சாதாரண மனிதன் கூட எதை செய்யவேண்டும் எதை செய்யக்கூடாது எப்படி செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளும் வகையில் வழிகாட்ட வேண்டும் சில முகவர்கள் உருவாக்கிய சில வழிகாட்டுதல்களை காண்பிக்கிறேன் அதில் முக்கியமாக கவனம் செலுத்தவேண்டியவை என்ன அதன் செயல் விளக்கத்தை எப்படி செய்து காண்பித்தனர் அதன்மூலம் அவர்கள் கொடுக்கும் தகவல் என்ன அல்லது வசிப்பிடம் உருவாக்குபவர்ளுக்கு கொடுக்கும் வழிகாட்டுதல் என்ன என்பதை பார்ப்போம் இப்போது உதாரணத்திற்கு காச்சிபௌலி ஹைதராபாத்தில் உள்ள இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மஷன் டெக்னாலஜி IIIT ERC உருவாக்கிய நிலநடுக்கத்தை தாங்கி நிற்கும் வடிவமைப்பிற்கான வழிகாட்டுதல்களை பார்ப்போம் இதற்கான ஆய்வகத்தையும் அமைத்து அதை உருவகப்படுத்தியுமுள்ளனர் இறுதியாக சாதாரணமாக பயன்படுத்தக் கூடிய பொதுவான விதிகளுடன் கூடிய ஒரு சிறிய கையேட்டை ஆதாரத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து மூலம் முடிவு செய்து உருவாக்கியுள்ளனர் வீட்டை கட்டும் கட்டிட வடிவமைப்பாளர்களுக்கும் கட்டிட பொறியாளர்களுக்கும் தகவல் அளிக்கும் வீட்டிற்கான அடிப்படை கலவை பற்றி பேசும்போது அல்லது வீட்டிற்கான திட்டம் பற்றி பேசும்போது கட்டிட வடிவமைப்பின் சில அங்கங்களையும் கொள்கைகளையும் பின்பற்றவேண்டும் அடிப்படை செயல்முறைகளில் இதற்கான வழிமுறைகளை பற்றிய தொகுப்புகளை பரிந்துரை செய்கின்றனர் இயல்பான கலவைகளில் செயல்முறைகள் சமச்சீரற்ற கலவையை நிலநடுக்கம் வரக்கூடிய பகுதிகளில் தவிர்க்குமாறு பரிந்துரை செய்கின்றனர் ஏனெனில் பெரிய நிலநடுக்கத்தின் வலிமையால் இந்த சமச்சீரற்ற கட்டிடங்கள் தீவிரமான முறுக்குதல்களை மூலைகளில் உட்கொள்கின்றன எனவே வெளிப்படையாக பல்வேறு அலுவலர்கள் இருக்கக்கூடிய கட்டிடத்தில் இந்த மூலைகள் உடையக் கூடும் ஏனெனில் கடந்தகால நிலநடுக்கங்களில் ஏற்பட்ட பாதிப்புகளில் பெரும்பாலும் மூலைகளில் பாதிப்பு ஏற்பட்டதை காண முடியும் எனவே இந்த சமச்சீரற்ற கட்டிட வடிவங்களை தவிர்க்க அவர்கள் பரிந்துரைக்கின்றனர் கட்டிடத்திற்கான இடத்தை தேர்வு செய்யும் போது செங்குத்தான சாய்வான இடங்களை தவிர்க்க வேண்டும் என்று சில வழிமுறைகள் கூறுகின்றது பல சூழ்நிலைகளில் மண்ணை வெட்டி நிரப்பும்போது அந்த நிரப்பப்பட்ட மண் அடித்தளத்தை பாதுகாப்பாக வைத்திருக்காது ஏனெனில் தாக்கத்தினால் அது கீழே இறங்கி மொத்த சுமையும் சரியும் நிலநடுக்கம் ஏற்படும் தருணங்களில் கட்டிடம் சரிய வாய்ப்புள்ளது கட்டிடத்திற்கான இடத்தை தேர்வு செய்யும் போது செங்குத்தான சாய்வான இடங்களை தவிர்க்க வேண்டும் என்று சில வழிமுறைகள் கூறுகின்றது பல சூழ்நிலைகளில் மண்ணை வெட்டி நிரப்பும்போது அந்த நிரப்பப்பட்ட மண் அடித்தளத்தை பாதுகாப்பாக வைத்திருக்காது ஏனெனில் தாக்கத்தினால் அது கீழே இறங்கி மொத்த சுமையும் சரியும் நிலநடுக்கம் ஏற்படும் தருணங்களில் கட்டிடம் சரிய வாய்ப்புள்ளது எனவே நிரப்பப்பட்ட மண் மற்றும் கட்டிடத்தின் வடிவம் இந்த சக்திகளினால் உறுதியற்ற நிலையில் இருக்கிறது இவர்கள் பலவீனமான கட்டிடத்தை தவிர்க்கவும் பரிந்துரைக்கிறார்கள் எனவே உயரம் மற்றும் அகலத்தின் விகிதமானது நான்கிற்கும் குறைவாக இருக்க வேண்டும் மற்றும் தலைகீழ் ஊசல் மாதிரியான கட்டிடங்கள் நிலையற்றதாக இருக்கும் எனவே கூர்நுனிக் கோபுரம் மாதிரியான வடிவம் சுமையை பகிர்ந்து அளிக்கும் ஆனால் அதிக உயரத்திற்குச் செல்லும்போது அது கடினமானதாக இருக்கும் காற்றின் இயக்கமும் இருக்கும் பக்கவாட்டு சக்திகளும் மொத்த அமைப்பின் மீதும் பயன்படுத்தப்படும் அதை இது எப்படி தாங்கி நிற்கும் உதாரணத்திற்கு ஹைதராபாதில் மால்க்பெட் பூஜ் என்ற பெயரிடப்பட்ட உயரமான கோபுரம் மால்க்பெட் என்ற இடத்தில் கட்டப்பட்டுள்ளது தரைத்தளம் மட்டுமல்லாது ஏறத்தாழ 9 தளங்கள் உள்ளன அந்த கட்டிடத்தின் பரும அளவை பார்க்கவேண்டும் அதன் நீளத்தையும் அகலத்தையும் பார்க்கும்போது அருகில் இருக்கும் பக்கங்களையும் பார்க்க வேண்டும் சிறிய இயக்கமாக இருந்தாலும் அடுத்த கட்டிடத்தில் ஒரே மாதிரியான உயரத்தில் இருக்கும்போது சில கோபுரங்கள் அவற்றைக் கவனத்தில் கொள்வதில்லை எந்தவிதமான பின்னடைவையும் ஏற்படுத்துவதில்லை கட்டிடத்தின் விதிமுறைகள் சட்டத்தின்கீழ் அனுமதிக்கப்பட்ட வரையரைக்குள் இருக்க வேண்டும் அது நிலநடுக்க சக்திகளை தாங்கி நிற்கக் கூடியது என்றால் அது உண்மையிலேயே மதிப்புடையதாகும் கட்டிட சட்டத்திற்கும் நிலநடுக்க வழிமுறைகளுக்கு இடையே சில விதிகள் பொருந்தாமல் இருக்கலாம் இங்கே கருத்து ஒற்றுமை வேண்டும் கட்டமைப்பு நடவடிக்கைகளுக்கும் வழிகாட்டு கையேடுகளுக்கும் இடையே கருத்தொற்றுமை இருக்க வேண்டும் இதுபோல் பக்கவாட்டு விரைப்பு தன்மையில் ஏற்படும் திடீர் மாறுதலை தவிர்க்க வேண்டும் இதைப்பற்றி பேசும்போது உயரத்தை அதிகரிக்க கூடாது ஏனெனில் இந்த பக்கவாட்டு விரைப்புத்தன்மையில் ஏற்படும் திடீர் மாறுதலை தவிர்க்க வேண்டும் இல்லையென்றால் சரிவில் ஒற்றுமை இருக்க வாய்ப்புள்ளது அதனால் திட்டமிடுதலும் தொங்கலாகிவிடலாம் எனவே இப்போது 2 ஊன்றுகோள்களில் ஒட்டுமொத்த கட்டிடமும் சரிந்துவிட்டது எனவே இது நிலையற்றதாக உள்ளது எனவே ஒருவித ஆதரவளிக்கும் அமைப்பு தேவைப்படுகிறது இந்த மாதிரியான பெரிய அளவிலான தொங்கலான கட்டிடங்களுக்கு சுமைக்கு மேல் சுமையை ஏற்றும்போது அது சரிந்து பெரிய தொங்கலாகி அந்த திட்டம் நிலநடுக்க சக்திகளை ஈர்க்கும் அதுபோலவே வேறுபட்ட கட்டிடங்களை பிரிப்பதுமாகும் எனவே இருவேறு கட்டிடங்களை பற்றி பேசும் போது அதைத் தாங்கக் கூடிய அமைப்பாக இருந்தால் 15mm ஆக இருக்க வேண்டும் அது RCC அமைப்பாக இருந்தால் 20mm ஆக இருக்க வேண்டும் அது ஸ்டீல் அமைப்பாக இருந்தால் 30mm ஆக இருக்க வேண்டும் எனவே இந்த அளவிற்காவது இடைவெளி விட வேண்டும் ஏனென்றால் இருவேறு கட்டிடங்களின் மோதலை அது தவிர்க்கும் அதாவது குறைந்தபட்ச இடைவெளி இருக்க வேண்டும் கனமான பெருந்திறல் மேலே இருப்பதையும் தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் சாதாரணமாக முந்தைய கலாச்சாரத்தில் மேல்நிலை தொட்டிகளை கனமான பெரிய பரும அளவு கொண்ட மேல்நிலை தொட்டிகளை கட்டினர் ஆனால் இந்த இயக்கத்தின் போது அதுவும் சுமையை கொடுத்து இந்த இயக்கம் ஏற்பட காரணமாகி மொத்த அமைப்பையும் நிலைகுலையச் செய்யும் எனவே இந்த ஆலோசனையை தந்துள்ளனர் பெரிய தொட்டிக்கு பதிலாக சிறிய தொட்டிகளை கொண்டிருக்க முடியும் இதில் தண்ணீர் பகிர்மான அமைப்புடன் இணைப்பை ஏற்படுத்தமுடியும் இதில் சுமை அம்சங்கள் எதுவும் இருக்காது இந்த தொழில்நுட்ப கையேடுகளில் எந்தவிதமான வலுவூட்டல் எந்த விதமாக இணைப்பது அதாவது 1 அடி உத்திரம் அல்லது இந்த இடத்திற்கான வலுவூட்டல் போன்ற விவரங்கள் உள்ளடங்கியிருக்கும் அடிப்படையில் இந்த தூண்டுதல்களை எப்படி சரி செய்வது அதற்கான வழிகாட்டுதல் என்ன எவற்றை கவனத்தில் கொள்ள வேண்டும் எதை எல்லாம் செய்ய வேண்டும் எதை எல்லாம் செய்யக் கூடாது என்ற விபரங்களை வழிகாட்டுதல் கொண்டிருக்கும் எனவே சுனாமிக்குப் பிறகு தமிழக அரசு வருவாய்த்துறையின் பேரிடர் மேலாண்மை மற்றும் பேரிடர்குறைப்பு துறையின் உதவியுடன் தமிழகத்திலுள்ள சுனாமியினால் பாதிக்கப்பட்ட வீடுகளை மறுகட்டமைப்பு செய்ய சில வழிகாட்டுதல்களை உருவாக்கியுள்ளனர் அதைப்பற்றி அந்த வழிகாட்டுதல்களை பற்றி விரிவாக பார்ப்போம் அதுமட்டுமன்றி மற்ற வழிகாட்டுதல்களையும் விவாதிப்போம் இப்பொழுது அவர்கள் சூறாவளி மண்டலங்களை பற்றி பேசுகின்றனர் உதாரணத்திற்கு இந்த அதிக பாதிப்பு இடர் கொண்ட மண்டலமானது சென்னை ஆகும் இது இடைப்பட்ட பாதிப்பு இடர் கொண்ட மண்டலமாகும் இது சூறாவளி அம்சத்திற்கும் அப்பாற்பட்டது ஆனால் நிலநடுக்க விஷயத்தில் இந்த மண்டலம் நிலநடுக்கம் அதிகம் பாதிக்கக்கூடிய மண்டலமாகும் நீலகிரி மலைப்பகுதியிலும் கன்னியாகுமரியின் சில பக்கங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலையில் நாகர்கோவிலை அடையும் கேரளாவின் ஒரு பகுதியிலும் மற்ற இடங்களிலும் இதை உருவாக்கியுள்ளனர் எனவே இந்த வகையான வரைபடங்களை நாம் பார்க்க வேண்டும் இவற்றைத் தனித்தனியாக பார்க்கக்கூடாது இவை பல இடர்ப்பாடுகள் ஏற்படக்கூடிய ஆபத்து உடைய பகுதிகள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே ஒரே மாவட்டத்தில் அது சூறாவளியாக இருக்கலாம் உதாரணத்திற்கு இது சூறாவளி ஏற்படக்கூடிய இடமாகும் இது நிலநடுக்க ஆபத்து ஏற்படக்கூடிய மண்டலமுமாகும் எனவே இந்த வழியில் இந்த கோணத்தில் இதனை பார்க்கவேண்டும் அதுபோலவே CRZ ஒழுங்குமுறைகளையும் பற்றி கூறுகின்றனர் இதன் தாக்கம் என்னவென்றால் கடலோர ஒழுங்குமுறை மண்டலத்திக்கானது கடற்கரையிலிருந்து குறைந்தது 500 மீட்டர் அளவிற்கும் முக்கிய கடல் மட்டத்தில் இருந்து 5 மீட்டர் அளவிற்கும் இருக்க வேண்டும் ஏனென்றால் அது இல்லையென்றால் கட்டிடத்தின் அஸ்திவாரத்தின் உயரத்தை அதிகரிக்கவில்லையென்றால் சுனாமியின்போது தண்ணீர் வரும்போது அஸ்திவாரம் உயரமாக இருந்தால் கொஞ்சமாவது காக்க முடியும் அதைப்போலவே உச்சியின் அருகில் இருக்கும் கட்டிடத்திற்கான விரும்பத்தக்க நிலைகள் பற்றி பேசும்போது அது காற்றின் வேகத்தை எதிர்கொள்கிறது ஆனால் கட்டிடங்களும் பள்ளத்தாக்குகளும் அதிக காற்றிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது இந்த இடத்தில் இதற்கு எதிர்மறையான அம்சத்தையும் கொண்டு வருகிறேன் அது மலையின் அமைப்பையும் நிலக்காட்சி அமைப்பையும் பொருத்ததாகும் ஏனெனில் சில நேரங்களில் நம்மிடம் இருக்கும் இன்னொரு மலையை கற்பனை செய்து கொள்ளுங்கள் அது ஒரு சுரங்க விளைவை ஏற்படுத்தி கடுமையான காற்றை கடத்தும் எனவே தடுப்பு இல்லாத காரணத்தினால் அதிக காற்றிலிருந்து பாதுகாக்க முடியாது ஏனென்றால் இந்த இடத்தில்தான் நிலஅமைப்பு பற்றி பேச வேண்டும் காற்றின் வேகத்தை குறைப்பதற்கான நில அமைப்பை எப்படி உருவாக்க முடியும் அதன்மூலம் எப்படி ஒரு கட்டுப்படுத்தும் நுட்பத்தை கொண்டுவர முடியும் திட்டமிடுதலின் அவசியம் குறித்த இந்த ஆய்வறிக்கையில் குறிப்பிட்டதுபோல் எந்த மாதிரியான திட்டம் சமச்சீரற்ற திட்டத்தை உருவாக்காது என்பதாகும் இழப்பீடுகளை ஈடுசெய்வதற்கான மாற்றுகள் நம்மிடம் இல்லை எனவே சமச்சீரான ஈடுசெய்வதற்கான மாற்றுகள் இருந்தால் வரையறுக்கப்பட்ட வடிவமைப்பை முயற்சி செய்யலாம் ஏனென்றால் அதில் மூலைவிட்ட பிடிப்புகளை கொண்டு ஆதரவு அளிக்கும் அமைப்பை உருவாக்க முடியும் குறைந்த அளவிற்காவது அது aவை கட்டுப்படுத்தும் இந்த திட்டம் சதுரமாகவோ அல்லது செவ்வகமாகவோ இருக்கலாம் செவ்வகமாக இருந்தால் இடைப்பட்ட ஆதரவு அமைப்புகள் வேண்டும் இப்போது காலியான இடங்கள் கொண்ட சமச்சீரற்ற கட்டிடங்கள் அதிகம் பாதிக்கக்கூடியதாகும் ஏனென்றால் இந்த காலியான இடங்களை நிரப்ப முயற்சிக்கும்போது அவை நிலையாக இருந்தால் இந்த சமச்சீரான கட்டிடங்கள் நிலையாக இருக்கும் வரிசை வீடுகளை திட்டமிடும்போது வரிசை வீடு திட்டம் காற்றின் சுரங்க விளைவை ஏற்படுத்தும் ஏனென்றால் ஒரு வீடு மற்றொரு வீட்டின் அடுத்த படிநிலையில் இருக்கும்போதும் கடற்கரைக்கு அடுத்து இருக்கும்போதும் அது காற்றினை கடத்தும் இந்த இடத்தில் இவற்றின் ஓரங்களிலும் மூலைகளிலும் பாதிப்பு ஏற்படும் இப்போது கோணல் மாணலான பாதை திட்டமும் கூட இந்த காற்றின் சுரங்க விளைவை தவிர்க்கும் எனவே உண்மையில் பரந்த தன்மையை ஏற்படுத்தி பிறகு அதை குறைத்து இந்த கோணல் மாணலான பாதை வடிவமைப்பு அதை கட்டுக்குள் வைத்திருக்கும் அது எந்த அளவிற்கு தக்கவாறு அமைந்துள்ளது என்பதையும் காற்றின் திசையை நோக்கி உள்ள கட்டிடத்தின் நீண்ட கட்டத்தையும் பொருத்ததாகும் உண்மையில் தமிழகத்தின் கடலோர கிராமங்களுக்குச் சென்றிருந்தால் பெரும்பான்மையான நேரங்களில் நீங்கள் காற்றின் திசையை நோக்கியபடி இருக்கும் கட்டிடங்களை குறைந்த கிடைமட்டகட்டத்தில் பார்த்திருப்பீர்கள் ஏனெனில் அந்த அளவில் குறைந்த அளவிலான திறந்தவெளிகள் அந்த பக்கத்தை பார்த்த வண்ணம் உள்ளன மொத்த கட்டிட வடிவமைப்பு கடற்கரையை பார்த்திருப்பதைப்போல் குறைந்த அளவிலான திறந்தவெளிகளை நோக்கியபடி இருக்கும் எனவே கட்டிடத்தின் குறுகிய பகுதி கடற்கரையை நோக்கியதாக இருக்க வேண்டும் எனவே எப்படி அதனை நோக்கியவாறு அமைக்கிறோம் என்பதைப் பொருத்ததாகும் இதுபோலவே இந்த குறிப்பிட்ட கையேடுகள் தர கட்டுப்பாட்டை பற்றியும் கூறுகிறது தரக்கட்டுப்பாட்டை பொருத்தவரை அது பொருட்களைப் பற்றியும் எந்த விதத்தில் அவற்றை பயன்படுத்துவது என்பதையும் உள்ளடக்கியிருக்கும் சிமெண்ட் மற்றும் மணலை பற்றி குறிப்பிடும்போது 16 க்கும் குறைவாக ஆக உபயோகிக்க கூடாது என்று சொல்லும்போது சிமெண்ட் 1 பங்காக இருந்தால் மணல் 6 பங்காக இருக்க வேண்டும் எனவே இந்த கலவையை 16 விகிதத்தின் கீழ் உபயோகப்படுத்தக் கூடாது 1 பங்கு சிமென்டிற்கு 6 பங்கு மணலாகவோ 1 பங்கு சுண்ணாம்பிற்கு 3 பங்கு மணலாகவோ 1 பங்கு சிமென்டிற்கு 3 பங்கு சுண்ணாம்பாகவோ 9 பங்கு மணலாகவோ இந்த வகையான கலவைகள் பொதுவாக வழிகாட்டுதலால் பரிந்துரைக்கப்படுகிறது இறுதியாக இவை அனைத்தும் IS குறியீடுகளில் இருந்து வருகின்றன ஆனால் இவை அனைத்தும் சாதாரணமாக பொதுவாக பின்பற்றக்கூடிய விதிகள் ஆகும் இந்த கையேடுகள் பலவற்றை ஆங்கிலத்தில் வெளியிட்டபோது அது மிகவும் கடினமானதாக இருந்தது இங்குள்ள கொத்தனார் எப்படி அதை புரிந்துகொள்ள முடியும் எனவே கட்டிடக்கலை வல்லுநர் பென்னி குரியகோஸின் சமீபகால முயற்சிகளால் கேரள வெள்ளத்திற்கு பிறகு கேரளாவில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் இந்த கையேடு ரெட்ரோஃபிட்டிங் அண்ட் ஃபிளட் ரெசிலியன்ட் டிசைன் உருவாக்கப்பட்டது அதன் மலையாள பதிப்பு ஏற்கனவே அச்சிடப்பட்டுள்ளது ஆங்கில பதிப்பு அதற்கான செயல்முறையில் உள்ளது ஆனால் இன்னமும் அவரது வேலை என்ன என்பதை சில படங்களாக காண்பிக்க முடியும் அவை உண்மையில் விளக்கப்படங்களாக உள்ளன தீர்வுகளை பற்றி பார்ப்பாகற்கு முன் எந்த மாதிரியான காரணங்கள் என்பதை விளக்கியுள்ளார் இது ஒரு வழிகாட்டியை உருவாக்குவதற்கு முக்கியமானதாகும் இதிலிருந்து ஒருவர் பேரிடர்களை பற்றியும் காரணங்கள் என்ன என்பதை பற்றியும் புரிந்துகொள்ள முடியும் மாறுதலுக்கு தக்கவாறு உள்ளதா கட்டிட அமைப்பிற்கு தகுந்தவாறு இருக்கின்றதா என்பதையெல்லாம் பொறுத்ததாகும் உதாரணத்திற்கு ஆறு இருக்கும் இடத்தில் ஒரு சாதாரண அமைப்பை உருவாக்க வேண்டும் அங்கு எல்லாமே மலைகளுக்கு மேலே கட்டப்பட்டுள்ளது சராசரி வெள்ள அளவு இந்த அளவிற்கு அடைந்திருக்கவேண்டும் அதன்பிறகு இந்த அணையினை கட்டி அதன்பின் மக்கள் மாறி ஆற்றுப்படுகையில் கட்டிடம் கட்ட ஆரம்பித்தார்கள் ஏனென்றால் தண்ணீர் அடிக்கடி வராது என்பதை அவர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள் அவர்கள் கீழே இறங்கினார்கள் அவர்கள் ஆற்றுப்படுகைகளில் வீடுகளைக் கட்டினார்கள் அதை 2018ல் பார்க்கலாம் கேரளா வெள்ளத்தில் 34 பங்கு வீடுகள் மேலேயும் கூட முற்றிலுமாக மூழ்கிவிட்டன இந்த வெள்ள செயல்முறையை நிர்ணயித்த பிறகும்கூட இந்த காட்சி படங்களில் தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் தேங்கியிருப்பது உள்ளூரில் பெருவாரியான தொற்று நோய்களை பரவச் செய்யும் அது இன்னும் பெரிய அளவிலான இடர்பாடு ஆகும் எனவே அதிக நேரத்தை எடுத்துக்கொள்கிறது தண்ணீர் தேங்கி விடுகிறது காஷ்மீரில் பார்த்தது போல் இந்த தண்ணீர் தேங்கிவிடுகிறது ஏனென்றால் முக்கிய காரணம் முறையான வடிகால் வசதி இல்லாதது தான் இதே நிலைதான் சென்னை வெள்ளத்திலும் இருந்தது ஏனென்றால் திட்டமிடும் சூழ்நிலையில் சேவை கட்டமைப்பு தக்கவாறு அமைய வேண்டும் அதன் பிறகு தண்ணீர் இந்தப் பகுதிகளில் வரப்போகிறது இதில் இன்னொரு அம்சமும் உள்ளது தண்ணீர் அளவில் உள்ள வித்தியாசம் உதாரணத்திற்கு எவ்வளவு தண்ணீர் உள்ளே நுழைந்தது எவ்வளவு தண்ணீர் வெளியில் உள்ளது இது கிட்டத்தட்ட எட்டு கார்கள் அளவினையொத்த சுமை ஆகும் இது இந்த சுவரை தள்ளுகிறது இந்த தண்ணீரின் அளவில் உள்ள வித்தியாசம் சுவரின் மீது அழுத்தத்தை உருவாக்குகிறது இப்படி தான் அந்த சுவர் சரிந்து விழுகிறது ஏனென்றால் இரண்டு சக்திகள் வேலை செய்கின்றன ஒன்று குறைந்த சக்தி மற்றொன்று பெரிய சக்தி அது அழுத்துகிறது அது கிட்டத்தட்ட எட்டு கார்கள் அளவுடையது கண்டிப்பாக அதன்பிறகு சமநிலை தவறிவிடும் தண்ணீரில் கூட மேலே இருக்கும் மண் வெளியேறிவிடும் ஏனென்றால் அடித்தளம் பற்றி கூறும்போது அது 1000mm அளவில் இருக்கும் கண்டிப்பாக அது தளர்வை ஏற்படுத்தி மண் நிலையை மாற்றிவிடும் அதன் கீழே நகர்வு இருக்கும் போது இந்த வீடுகளும் சரிந்துவிடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது எனவே இதைத்தான் நான் அந்த வீடியோகளில் பார்க்கிறோம்

வெள்ள நீரின் வேகம் இதைப் பற்றிகூட மற்றொரு சுனாமிக்கான கையேட்டில் கூறப்பட்டுள்ளது இந்த வீடுகளை கட்டும் போது அத்தருணத்தில் இங்கே இது அழுத்தத்தை உருவாக்கி அதிகப்படுத்தப் போகிறது ஏனென்றால் இது ஒருவகையான சிக்கலான நெருக்கடிதரும் செயல்முறை ஆகும் எனவே அந்த தண்ணீரானது இந்த மொத்த செயல்முறையையும் பாதித்து சுவர்களையும் அடித்தளத்தையும் பாதிக்கிறது எனவே சில காரணங்கள் பார்வைக்கு தரப்பட்டுள்ளன ஆனால் இன்னும் நிறைய இருக்கின்றன இந்த கையேட்டில் விளக்கப்பட்டுள்ளன எப்படி இந்த விஷயங்களை ரெட்ரோஃபிட் செய்வது ஏனென்றால் சில தீர்வுகள் இந்த அம்சங்களின் காரணத்திற்காக கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதைப் பற்றி கூற வேண்டும் உதாரணத்திற்கு ரெட்ரோஃபிட் தீர்வை எப்படிச் செய்யப் போகிறோம் அதற்கான தொழில்நுட்பங்கள் என்ன என்பதைப்பற்றிய பேச வேண்டும் உதாரணத்திற்கு கட்டிடக்கலையில் ஷோரிங் பற்றி படித்திருக்கிறோம் ரேகிங் ஷோர்ஸ் பற்றியும் படித்திருப்போம் அண்டர்பின்னிங் பற்றியும் படித்திருக்கிறோம் கட்டிடக்கலையில் கட்டிடம் கட்டமைப்பிற்கான இந்த வெவ்வேறு தொழில்நுட்பங்களை நாம் பயன்படுத்தலாம் ஏனென்றால் இந்த சுவரை பாதுகாப்பதற்கும் மறுசீரமைப்பதற்கும் ஷோரிங் முறையை இந்த சூழ்நிலைக்கு பயன்படுத்தலாம் எனவே மறுசீரமைப்பு செய்யும் வரையில் அல்லது ரெட்ரோஃபிட் செய்யும் வரையில் இந்த வகையிலான தற்காலிக ஆதரவு கொடுக்க வேண்டியுள்ளது இப்போது இந்த விரிவிற்கான பல்வேறு அளவுகளை பல்வேறு வகைகளில் விவரித்துள்ளார் உதாரணத்திற்கு சிறிய விரிவாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் வீ குரூவ் செய்யலாம் தளர்ந்த துணுக்குகளை வெளியேற்றிவிடலாம் ஜல்லி கற்களை உள்ளே நுழைக்கலாம் எனவே ஜெலட்டின் தொழில்நுட்பமும் ஒருவகையான தீர்வாகும் ஜல்லி கற்களோடு அறுகோண வடிவிலான மெல்லிய கம்பி கண்ணிகளையும் இணைத்து அதன் பிறகு சுருங்காத சிமெண்ட் கலவை கொண்டு புரைநிரப்ப வேண்டும் எனவே இந்த வழியில் 15 நாட்களுக்கு நீராற்றுதல் இருக்க வேண்டும் இது மிக முக்கியமான பகுதியாகும் இந்த நீராற்றுதல் பகுதியை ஒதுக்கி விடுவர் இது பூச்சு பகுதி மட்டுமல்ல எனவே எப்படி இந்த விஷயங்களை ரெட்ரோஃபிட் செய்வது என்பதற்கான சில தொழில்நுட்பங்கள் உள்ளன இதுவரை இந்த கையேடுகளை பற்றியும் வழிகாட்டுதல்கள் பற்றிய விவாதத்தில் பேரிடர் குறித்து விவாதித்தோம் அது நிலநடுக்கமாகவோ சுனாமியாகவோ வெள்ள பாதிப்பாகவோ இருக்கலாம் ஆனால் பென்னி குரியகோஸ் கூறியதில் நாம் தெரிந்து கொண்டது என்னவென்றால் அவை உள்ளூர் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன விளக்க வரைபடத்துடன் அதன் காரணங்களும் பாதிப்புகளும் விவரிக்கப்பட்டுள்ளன எனவே ஒரு பிரச்சனை உள்ளது அதற்கான காரணமும் உள்ளது அதனால் பாதிப்பும் உள்ளது இந்த சூழ்நிலையை சமாளிக்க நமக்கு தேவையான தீர்வு என்னவென்று பார்க்கும்போது நிறைய வழிமுறைகள் உள்ளன எனவே இப்படித்தான் நிறைய கையேடுகள் வடிவமைக்கப்படுகின்றன ஆனால் அதன் பிறகு அந்த கையேடுகளையும் அல்லது வழிகாட்டுதல்களையும் நாம் பெரிய அளவிற்கு அதை புரிந்துகொள்ள வேண்டும் தமிழக அரசாக இருந்தாலும் பொறியியல் அமைப்புகளான GSD MA ஆக இருந்தாலும் குஜராத் மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையமாக இருந்தாலும் சில கையேடுகளை கட்டிட ரெட்ரோஃபிட்டிற்கும் மறுசீரமைப்பிற்கும் வெளியிட்டுள்ளது ஆனால் மொத்த மாநிலமும் மாறுபட்டுள்ளது அதில் தனி மண்டலங்கள் உள்ளன தனித்துவமான புவியமைப்பும் புவியியலும் கட்டட அமைப்பும் உள்ளன அதன் நில அமைப்பு தனித்துவமானது ஆகும் இது மாறுபட்ட நில அமைப்பை கொண்டுள்ளது குஜராத் மாநிலத்தை எடுத்துக் கொண்டால் அது பாலைவன பகுதியாகும் அங்கே உள்ள பன்னி புல்வெளிகளும் அதன் ஒரு பகுதியாகும் அதுபோலவே தமிழகத்திலும் கடலோர தமிழகமும் நீலகிரி மலை சார்ந்த இடங்களும் உள்ளன எனவே ஒவ்வொரு மாநிலமும் கலாச்சாரம் புவியியல் வகையில் துணைப் பிரிவுகளாக இருப்பதை புரிந்து கொள்ள வேண்டும் புவியியலில் மட்டுமல்லாமல் கலாச்சார முறையிலும் அது வேறுபடுகின்றது கலாச்சாரத்தை பற்றி பேசும்போது அது கட்டிட நடைமுறைகளிலும் பிரதிபலிக்கிறது கட்டட அமைப்பின் வகையாக இருந்தாலும் வீடுகள் சீராக இருந்தாலும் வசிப்பதற்கான கட்டமைப்பாக இருந்தாலும் அவர்களின் நம்பிக்கையையும் பொறுத்து அமைகிறது எனவே இந்த இடத்தில் ஊரக மேலாண்மை அமைச்சகமும் இந்திய அரசும் ஊரக வீடுகளுக்கான கட்டமைப்பை 13 மாநிலங்களில் வெளியிட்டுள்ளன அது ப்ராக்ரித்தி ஹூணர் லோக் வித்யா என்று அழைக்கப்படுகிறது அது பிரதம மந்திரியின் கிராமப்புற வீட்டு திட்டத்தின் கீழ் வருகிறது இதில் பல்வேறு வீட்டு தொழில்நுட்பங்கள் தொகுக்கப்பட்டுள்ளன UNDP CBRI IIT டெல்லி இவை அனைத்தும் நிறுவனங்களின் கூட்டாளிகளாக இருக்கின்றன ஏற்கனவே சட்டீஸ்கர் ஜார்க்கண்ட் ஒரிசா ராஜஸ்தான் உத்திரபிரதேசம் இதை அனைத்தையும் உள்ளடக்கியுள்ளனர் எனவே நான் அனைத்தையும் காட்ட போவதில்லை ஆனால் ஒரே ஒரு மாநிலத்தை மட்டும் அங்கே எப்படி என்னவிதமான வடிவமைப்பு செய்யப்பட்டுள்ளது என்பதை மட்டும் காண்பிக்கப்போகிறேன் முதலாவதாக இந்த கையேட்டின் வடிவமானது கையேட்டை உருவாக்குவதற்கு முக்கியமான ஒரு விஷயம் ஆகும் உதாரணத்திற்கு மண்டலம் A இதுவரைக்கும் இப்படித்தான் இந்த குறியீடு வேலை செய்துள்ளது இன்று UPA 01 என்பதில் UP என்பது உத்தர் பிரதேஷ் A என்பது மண்டலம் மண்டலத்திற்குள்ளாக 2 3 கட்டமைப்புகள் இருக்கலாம் எனவே அது கட்டமைப்பின் எண்ணாகும் எனவே உதாரணத்திற்கு மாநிலத்தின் பெயரைச் சொல்லும்போது அடுத்து மண்டலம் 12345 என்று சொல்லவேண்டும் எனவே இது ABCDE மண்டலமாகவும் ஒவ்வொரு மண்டலத்திலும் 1234 கட்டமைப்புகளும் இருக்கும் இவ்வாறு தான் இது உருவாக்கப்பட்டுள்ளது இந்த ஆவணத்தை ஒருவர் இப்படித்தான் வாசிக்க வேண்டும் நான் அதற்குரிய ஒரு உதாரணத்தை இங்கே காண்பிக்கிறேன் உதாரணத்திற்கு அஸ்ஸாம் மாநிலத்தை எடுத்துக் கொள்வோம் இங்கே மண்டலம் A உள்ளது மண்டலம் Bயும் உள்ளது மண்டலம் C பங்களாதேஷ் அருகில் மணிப்பூரின் பக்கத்திலும் உள்ளது மண்டலம் Dயும் Cயும் இங்கே உள்ளன எனவே இப்படித்தான் இயற்கை பேரிடரால் பாதிக்கக்கூடிய பகுதிகளை இயற்கை வடிவவிவரமைப்பின்படியும் கட்டிட பொருட்களை அணுகும் வகையிலும் கலாச்சார பொருந்தும் தன்மையிலும் வகைப்படுத்தியுள்ளனர் எனவே இங்கு மண்டலம் Aஐ உண்மையில் என்ன என்பதை விவரித்துள்ளனர் அது வெள்ளத்தினால் அதிகம் பாதிக்கக்கூடியது பகுதியாகும் எந்தவிதமான வெள்ளத்தைப் பற்றி பேசுகின்றனர் ஆற்றுப்படுகையில் எந்தவிதமான அரிப்புகள் இருக்கும் எந்தவிதமான உயர்நிலைகள் இருக்கும் காடுகளை எவ்வளவு உள்ளடக்கியிருக்கும் எனவே மண்டலத்திற்கான விளக்கங்கள் இப்படித்தான் கொடுக்கப்பட்டிருக்கும்

அடுத்து மண்டலம் Aவை பற்றி பேசும்போது இது மண்டலம் A ஆகும் இது சூறாவளி புயல்களினால் அதிகம் பாதிக்ககூடிய நடுத்தரமாக பாதிக்கக்கூடிய பகுதிகளை கொண்டுள்ளது பெரும்பாலும் ஆற்றுப்படுகை அரிப்பினால் பாதிக்க கூடிய பகுதிகள் குறைந்தளவே இருக்கும் எனவே இங்கு இந்த குறிப்பிட்ட கட்டமைப்பானது ஒரு வீட்டிற்கு உரியது அதை ஆவணப்படுத்த முயற்சிக்கின்றனர் இது செங்கலால் கட்டப்பட்ட 3இன்ச் சுவர்கள் இங்கு பொதுவாக இருக்கும் ஏனெனில் இது ஒரு முயற்சி ஆகும் ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த கிராமப்புற வீட்டு கட்டமைப்பை எப்படி சரி பார்ப்பது எனவே அமைப்பினை சரிபார்ப்பதற்கு இந்த கிராமப்புற தொழில் நுட்பங்களை புறக்கணித்துவிட்டு அவர்கள் இந்த அவர்களுடைய சொந்த சீரான தரப்படுத்தப்பட்ட தீர்வை கொடுக்க முயற்சிக்கின்றனர் ஆனால் இந்த முயற்சி எப்படி ஒரு உள்ளூர் தன்மையை கொண்டுவரும் இந்த தொழில்நுட்பங்களை எப்படி சரிபார்க்க முடியும் இப்போது அது அடித்தளத்தை பற்றி கூறுகிறது உயரமான அடித்தள வடிவமைப்பு சாய்தள கூரை அடுத்து அடித்தளம் சுவர் சுவரின் பூச்சு வெற்று கூரை அமைப்பு தளம் இவற்றிற்கான விவரக்குறிப்புகளை பரிந்துரைக்கிறது அடுத்து வழக்கமான ஒரு வசிப்பிடமானது இந்த பூஜ்ஜியம் ஒன்றை போலிருக்கும் இது ஒரு கட்டமைப்பாகும் இதன் அடிப்படை அளவுகள் எப்படி இருக்கும் தற்போது இருக்கும் அளவு எவ்வளவு 6 அடி 3 இன்ச் இதை எப்படி ஒருவர் புரிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் 6 அடி 3 இன்ச் அளவில் இருக்கும் இப்படித்தான் ஒரு அமைப்பிற்கான கட்டமைப்பை நினைக்க முடியும் அரை செங்கலில் கட்டப்பட்ட சுவற்றின் சிமெண்ட் கலவை 14 ஆக இருக்க வேண்டும் செங்கல் தூணாக இருந்தால் 10 இஞ்சுக்கு 10 இன்ச் என்ற அளவில் இருக்க வேண்டும் இது ஒவ்வொன்றிற்கும் 6 அடி 3 இன்ச் அளவுக்குள் இருக்க வேண்டும் மூங்கில் கான்கிரீட் தட்டுடன் உள்பொதிக்கப்பட்டிருக்க வேண்டும் எனவே அடிப்படையில் கான்கிரீட் உள்ளது இந்த உள்பொதிக்கப்பட்டிருக்கும் மூங்கில் வலுவூட்டலை கொடுக்கும் எனவே இது திட்டத்திற்கான அடிப்படை புரிதலை கொடுக்கும் அடுத்து உயரத்தைபற்றி சொல்கிறது என்ன மாதிரியான பொருட்கள் இருக்கின்றன எப்படி மர உத்தர வேலைப்பாடுகள் இருக்க வேண்டும் சவடிவளை எப்படி வேலை செய்யும் செங்கல் அடித்தளம் எப்படி இருக்கும் அவை எப்படி இருக்க வேண்டும் எனவே இது கட்டமைப்பதற்கான அடிப்படை தொழில்நுட்ப விவரங்களை அதிகம் கொடுக்கும் அடுத்து செலவு மதிப்பீடு மண்டலம் Aவிற்கு குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த வடிவமைப்பிற்கான செலவு மதிப்பீடு அகழ்வாராய்ச்சி செம்மண் PCC செங்கல் அடித்தளம் செங்கல் அஸ்திவாரம் கான்கிரீட் உள்ளிட்டவற்றை அமைப்பதற்கு என்ன விகிதம் 1153 ஆக எப்பொழுதும் ஒட்டுமொத்தத்தின் மடங்காக இருக்கும் ஸ்டீல் வலையினாலும் GCI தட்டினாலும் கதவு ஜன்னல் சிமெண்ட் மற்றும் பூச்சு இவற்றாலும் வலுவூட்டல் பெறும் எனவே ஒரு அறைக்கு சமயலறைக்கு வராண்டாவிற்கு எவ்வளவு செலவாகும் என்பதையும் மொத்தம் எவ்வளவு என்பதையும் எப்படி கணக்கிடுகின்றனர் இதைப்பற்றி பேசும்போது அளவு விலை விவரக்குறிப்பு இவற்றின் ஒருங்கிணைப்பாக வந்துவிடும் ஒருவர் மண்டலத்திலுள்ள கூலி வீதத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அது டெல்லி பகுதியாக இருந்தால் இந்த விதத்தின் ஆய்வு அட்டவணை DSR இல் இருக்கும் அது CPWD முகவராக இருந்தால் நீங்கள் அதை குறைந்தது பல வழிகளில் பெற்று ஆய்வு செய்ய வேண்டும் ஒருவர இந்த வீதத்தினை கூலி வீதமாக இருந்தாலும் பொருள் வீதமாக இருந்தாலும் ஸ்டீல் வீதமாக இருந்தாலும் ஆய்வு செய்ய வேண்டும் 1 டன் ஸ்டீல் வேலைக்கு எவ்வளவு தேவைப்படும் செங்கல் வேலைக்கு எவ்வளவு செலவாகும் செங்கல் வேலைக்கு எவ்வளவு கூலி தேவைப்படும் எனவே மொத்த செலவையும் இது மாதிரி செலவுகளை பிரித்து சொல்வதாக இருக்க வேண்டும் எனவே இறுதியில் சிலவகை வழிகாட்டுதல் ஒரு லட்சத்து 64000 இந்த மாதிரியான வீடுகட்ட இருக்கிறது இந்த வழியில் என்ன செய்யவேண்டும் கிராமப்புற கட்டமைப்புகளை எப்படி பிரதானமாக பயிற்சி செய்வது என்பதற்கான விரிவான பதிப்பாகும் அதைப்போலவே நாடுகளும் முயற்சி எடுக்கின்றன உதாரணத்திற்கு பாகிஸ்தானில் தொழில்நுட்ப வல்லுனர்களுக்கும் கலைஞர்களுக்கும் வழிகாட்டுதல் புத்தகம் உள்ளது இந்தியாவிலும் ஹிமாச்சல் உத்தரகாண்டில் கூட தாஜ்ஜி கட்டட அமைப்புகள் உள்ளன இரண்டு தளங்கள் கொண்ட நிலநடுக்கத்தைத் தாங்கி நிற்கும் வீடுகளை கட்டமுடியும் மர சட்டமாகவோ கூழாங்கற்கள் கடினமான பாறை துணுக்குகள் நிரப்பப்பட்ட கற்களால் கொண்டு உட்பொதிக்கப்பட்டதாகவோ இருக்கலாம் எனவே இந்த தாஜ்ஜி கட்டட அமைப்பிற்கான தொழில்நுட்ப கையேடுகளை அவர்கள் உருவாக்கியுள்ளனர் தாஜ்ஜி கட்டட அமைப்பில் துணை பிரிவின் போது மலைப்பகுதிகளில் கட்டமைக்கும் சுவர்களை தக்க வைத்துக் கொள்ள என்ன வழி முறைகள் உள்ளன குறிப்பாக எப்படி என்ன கொள்கைகளை உபயோகிப்பது ஏனென்றால் மரவேலைப்பாடுகளாகவோ கற்கள் உட்பொதிந்திருக்கும் கட்டுமான பாள சட்டமாகவோ இருக்கலாம் அல்லது களிமண் பூச்சாக கூட இருக்கலாம் எனவே இங்கு ஆணிகளின் அளவை பற்றி பேச வேண்டும் அவற்றிற்கான இடைவெளி பற்றியும் பேச வேண்டும் வேலைப்பாடுகளின் நீளத்தையும் அவற்றின் அளவுகளையும் சதுரங்களின் பரும அளவையும் சில தொழில் நுட்ப விவரங்களையும் இந்த தாஜ்ஜி கட்டட அமைப்பில் வேலை செய்யும் உள்ளூர் தச்சர்களுக்கும் கலைஞர்களுக்கும் இந்த வழிகாட்டுதல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன எனவே இந்த கையேடுகள் விரிவாக கொடுக்கப்பட்டுள்ளன பல்வேறு விதமான கையேடுகள் பல்வேறு மொழிகளில் உள்ளன ஆனால் குறிப்பாக இந்திய சூழ்நிலைக்கும் பாகிஸ்தானிலும் கட்டட தொழில்நுட்ப வல்லுநர்ளுக்கு குறைந்த செலவில் வீடுகளை கட்ட பொதுவாக சாதாரணமாக பின்பற்றக்கூடிய விதிகளை இந்த கையேடுகள் தருகின்றன இவை உள்ளூர் மொழியில் இருப்பதனால் அவற்றை ஒருவர் புரிந்து கொள்ள முடியும் இந்த குறிப்பிட்ட தொழில்நுட்பங்கள் எப்படி சாதாரண மனிதர்களை அடைகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இது கையேடுகளின் முக்கியமான நோக்கத்தில் ஒன்றாகும் இப்போது இந்த கையேடுகளும் வழிகாட்டுதல்களும் உங்களுக்கு பழக்கமாகிவிட்டது என்று நம்புகிறேன் நன்றி